காப்புரிமை களைப் பொருத்தவரை பதிவு செயல்முறைகளுக்குள் செல்ல வேண்டும் இப்போது ஒரு நபர் காப்புரிமை விண்ணப்பத்தை காப்புரிமை அலுவலகத்திற்கு முன் தாக்கல் செய்வதோடு செயல்முறை தொடங்குகிறது காப்புரிமை அலுவலகமானது அந்த விண்ணப்பங்களில் சில விஷயங்களை ஆய்வு செய்கிறது அதன்பின்பு அந்த விண்ணப்பத்தை ஒரு காப்புரிமை ஆக வழங்குகிறது முறையாக விண்ணப்பித்த திலிருந்து ஒரு காப்புரிமை வழங்கப்படும் வரை நடைபெறும் செயல்முறைகளுக்குப் பெயர்தான் காப்புரிமை வழக்கு என்பதாகும் காப்புரிமை வழங்கப்பட்ட பின்பு அதன் அமலாக்கம் என்ன செய்கிறது என்றால் அது அந்த காப்புரிமை மீறப்படாமல் இருப்பதற்கு உரிமைதாரர் எடுக்கக்கூடிய நடவடிக்கைகளைக் குறிக்கிறது காப்புரிமையிலுள்ள உரிமை மற்றவர்களால் மீறப் படுவதில்லை அப்படி நடந்தால் அதை வரம்பு மீறல் என்று குறிப்பிடுகிறோம் அமலாக்கப் பகுதி நீதிமன்றங்களுக்கு முன்பாக நடைபெறுகிறது காப்புரிமை அலுவலகம் அல்லது அறிவுசார் சொத்து அலுவலகத்தின் பணி என்பது காப்புரிமை விண்ணப்பத்தை ஆராய்ந்து காப்புரிமை வழங்குவதாகும் அதேசமயம் அவற்றைச் செயல்படுத்தும் பணி நீதிமன்றங்கள் அல்லது நீதித்துறை அமைப்புகளிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது காப்புரிமைகளின் அடிப்படைகள் ஏகபோக உரிமையை வழங்குகின்றன இந்த உரிமை அரசாங்கத்தால் வழங்கப்படுகிறது இது விண்ணபித்த தேதியிலிருந்து 20 வருட காலத்திற்கு இருக்கும் கண்டுபிடிப்பை விற்க பயன்படுத்த விற்பனைக்குக் கொடுக்க அல்லது இறக்குமதி செய்ய ஆகிய உரிமைகள் இந்த பிரத்தியேக உரிமையில் உள்ளடங்கியுள்ளன பிரத்யேக உரிமை என்பது உண்மையில் மற்றவர்களை விலக்குவதற்கான உரிமை எனவே காப்புரிமையால் பாதுகாக்கப்பட்ட கண்டுபிடிப்பை உருவாக்குதல் விற்பனை செய்தல் பயன்படுத்துதல் விற்பனைக்கு வழங்குதல் அல்லது இறக்குமதி செய்வது ஆகியவற்றில் மற்றவர்களை விட உங்களுக்கு உரிமை உண்டு காப்புரிமை என்பது பிராந்தியக் குறிப்பு உள்ளது அதாவது இந்திய காப்புரிமை அலுவலகம் காப்புரிமையை வழங்கினால் அதை இலங்கையில் அல்லது பங்களாதேஷ் அல்லது பாகிஸ்தான் அல்லது அண்டை நாடுகளில் ஏதேனும் ஒன்றில் செயல்படுத்த முடியாது எனவே காப்புரிமைகள் உள்ளூர் காப்புரிமை அலுவலகங்களால் வழங்கப்படுகின்றன எனவே அவற்றின் செயல்பாட்டின் பிரதேசமும் அந்த அலுவலகங்களின் அதிகார வரம்பிற்கு மட்டுப்படுத்தப்பட்டுள்ளது எனவே இந்தியக் காப்புரிமையை இந்தியாவின் எல்லைக்குள் மட்டுமே செயல்படுத்த முடியும் They are granted for a period of 20 years Now the object of a patent or the grant of a patent could be to identify area and technology and to do further work காப்புரிமைகள் 20 வருட காலத்திற்கு வழங்கப்படுகின்றன அவை வெவ்வேறு நோக்கங்களுக்கு உதவுகின்றன ஒரு காப்புரிமையின் நோக்கம்பரப்பளவு மற்றும் தொழில்நுட்பத்தைக் கண்டறிவது மற்றும் மேலதிக வேலைகளைச் செய்வதாக இருக்கலாம் எனவே காப்புரிமையை தாக்கல் செய்வது என்னும் செயல் காப்புரிமை தாரருக்கு அல்லது காப்புரிமை உரிமையாளருக்கு ஒரு குறிப்பிட்ட துறையில் மற்றவர்களை விலக்கிவிட்டு தான் மற்றும் பணியாற்றுவதற்கான உரிமையை வழங்குகிறது எனவே அந்தத் தொழில்நுட்பப் பகுதியில் இருந்து வெளிவரக்கூடிய எந்த ஒரு தயாரிப்பினையும் இப்போது காப்புரிமைதாரர் ஒரு உரிமையாக செதுக்க முடியும் கண்டுபிடிப்பாளர்ககளுக்கு வரையறுக்கப்பட்ட ஏகபோக உரிமையை வழங்குவதன் மூலம் புதுமைகளை ஊக்குவிக்கும் கருவிகளாகவும் காப்புரிமைகள் காணப்படுகின்றன காப்புரிமை என்பதுஉண்மையில் நேரம் முயற்சி மற்றும் பணம் போன்றவற்றைப் பணயம் வைத்துக் கண்டுபிடிப்புகளை உருவாக்க மக்களை ஊக்குவிக்கிறது காப்புரிமை இல்லாத உலகில் புதிய கண்டுபிடிப்புகளைக் கொண்டுவருவதற்கு மக்கள் நேரத்தையும் வளங்களையும் முதலீடு செய்வது மிகவும் கடினம் ஒரு நபர் ஒரு கண்டுபிடிப்புடன் வெளியே வந்தால் காப்புரிமை இல்லாத உலகில் ஒரு போட்டியாளர் கண்டுபிடிப்பைத் திருடி விடலாம் அல்லது நகலெடுத்து சந்தையில் நுழைய வாய்ப்பு உள்ளது எனவே புதிய விஷயங்களை உருவாக்க நேரத்தையும் முயற்சியையும் முதலீடு செய்யும் நபர்களுக்கு காப்புரிமை ஒரு பாதுகாப்பை வழங்குகிறது நாம் ஏற்கனவே குறிப்பிட்டபடி பாரிஸ் மாநாடு உலக வர்த்தக அமைப்பின் ஒரு பகுதியாக இருக்கிறது அறிவுசார் சொத்துரிமையின் வர்த்தகம் தொடர்பான அம்சங்களை குறிக்கும் டிரிப்ஸ் ஒப்பந்தம் உலக வர்த்தக அமைப்பு போன்ற சில சர்வதேச மரபுகள் மூலம் காப்புரிமை ஆட்சியை நாம் பெற்றுள்ளோம் மேலும் நாடுகளுக்கு இடையே சில ஏற்பாடுகள் உள்ளன சர்வதேச அளவில் காப்புரிமை தாக்கல் செய்ய வசதியாக ஏற்படுத்தப்பட்டிருக்கும் காப்புரிமை ஒத்துழைப்பு ஒப்பந்தம் பிசிடி போன்றவை தான் அவை ஏற்கனவே குறிப்பிட்டது போல் இந்தியாவில் காப்புரிமைச் சட்டம் முதலில் பிரிட்டிஷ் இறக்குமதி ஆக வந்தது பிரிட்டிஷார் நாட்டை ஆளும் போது அவர்கள் 1919 ஆம் ஆண்டில் காப்புரிமை சட்டத்தைக் கொண்டுவந்தனர் இது பெரும்பாலும் பிரிட்டிஷ் சட்டமாகவே இருந்தது ஆனால் சுதந்திரத்திற்குப் பிறகு காப்புரிமைகள் ஒரு தேசத்தின் வளர்ச்சியுடன் நெருக்கமாக பிணைக்கப்பட்டுள்ளன அதனால் இந்தியாவுக்குச் சொந்தக் காப்புரிமை சட்டம் தேவை என்பது உணரப்பட்டது எனவே சுதந்திரத்திற்குப் பின்பு வல்லுனர்கள் தலைமையில் இரண்டு குழுக்கள் ஏற்படுத்தப்பட்டன புதிய தேசமான இந்தியா உலகப் பொருளாதாரத்தில் தனக்கென்று ஒரு உறுதியான இடத்தை அமைத்துக் கொள்ள முயற்சி செய்து கொண்டிருந்தது அந்தச் சூழ்நிலையில் அப்போது இருந்த காப்புரிமைச் சட்டம் 1911 சட்டம் தேசிய நலனுக்குப் பொருந்துமா என்பதை ஆய்வு செய்ய டேக் சந் கமிட்டி மற்றும் அய்யங்கார் கமிட்டி ஆகிய இரு குழுக்களும் உருவாக்கப்பட்டன அவர்கள் கண்டறிந்தது என்னவென்றால் அப்போது இருந்த வடிவத்தில் அந்த காப்புரிமைச் சட்டம் உள்ளூர் மற்றும் தேசிய வளர்ச்சிக்கு சாதகமாக இல்லை என்பதுதான் முதலில் டேக் சந்து குழுவும் அடுத்து அய்யங்கார் குழுவும் காப்புரிமை சட்டத்தைத் திருத்தி அமைப்பதற்கு பரிந்துரை செய்தனர் அவர்கள் சொன்ன அனைத்து நடவடிக்கைகளையும் சரிவரச் செய்து 1970 சட்டம் உருவாக்கப்பட்டது அந்த சட்டத்தைத் தான் நாம் இப்பொழுதும் பின்பற்றுகிறோம் 1970 ஆம் ஆண்டு சட்டம் முதல் முறையாக மருந்துகளுக்கான தயாரிப்பு பாதுகாப்பை நீக்கியது முன்னதாக 1911 ஆம் ஆண்டு சட்டம் மருந்து தயாரிப்பு காப்புரிமை களுக்கு தயாரிப்பு பாதுகாப்பை வழங்கியிருந்தது மருந்துகள் மற்றும் மருந்துகளுக்கான தயாரிப்பு காப்புரிமைகள் என்று அவை அழைக்கப்பட்டன பின்பு அது 1970 சட்டத்தால் நீக்கப்பட்டது 1970 ஆம் ஆண்டின் சட்டம் காப்புரிமையின் காலப்பகுதியில் சில சின்னச் சின்ன மாற்றங்களைச் செய்தது காப்புரிமையின் காலம் 14 ஆண்டுகள் மற்றும் உணவு மருந்து அல்லது மருந்துக்கான காப்புரிமையின் காலம் குறுகிய காலம் என ஆகியது இது ஐந்து முதல் ஏழு ஆண்டுகளுக்கு இடையில் மாறுபடும் மேலும் 1970 ஆம் ஆண்டு சட்டம் கட்டாய உரிமம் வழங்குவதற்கான ஏற்பாடுகளை அறிமுகப்படுத்தியது 1995 ஆம் ஆண்டில் இந்தியா உலக வர்த்தக அமைப்பின் உறுப்பினரான பிறகு இந்த சட்டம் மூன்று முறை திருத்தப்பட்டது 1999 2002 மற்றும் 2005இல் இவை அனைத்தும் உலக வர்த்தக அமைப்பின் டிரிப்ஸ் ஒப்பந்தத்திற்கு இணங்க இந்த சட்டத்தில் கொண்டு வரப்பட்ட திருத்தங்கள் ட்ரிப்ஸ் ஒப்பந்தம் ஒரு சர்வதேச ஒப்பந்தமாக இருப்பதால் இது பல்வேறு விஷயங்களில் பொதுவான தரத்தைக் கொண்டுவந்தது உதாரணமாக இந்த ஒப்பந்தம் உண்மையில் உறுப்பு நாடுகளுக்கு இடையிலான 8 ஆண்டுகாலப் பேச்சுவார்த்தைகளின் விளைவாகும் காப்புரிமையின் காலம் விண்ணப்பித்த நாளிலிருந்து 20 ஆண்டுகள் இருக்க வேண்டும் என்ற பொதுவானதொரு தரத்தை இது கொண்டுவந்தது அதற்கு முன்னதாக இந்தியா பொதுவான கண்டுபிடிப்புகளுக்கு 14 ஆண்டுகாலம் உணவு மருந்து மற்றும் மருந்து தொடர்பான காப்புரிமை கண்டுபிடிப்புகளுக்கு குறுகிய காலமும் என்ற விதியை வைத்திருந்தது இப்போது இதை மாற்ற வேண்டியிருந்தது மேலும் இது தவிர இந்தியக் காப்புரிமை மருந்துகள் மற்றும் மருந்துகளுக்கான தயாரிப்புகளுக்கு காப்புரிமை வழங்கவில்லை என்பதும் அகற்றப்பட வேண்டி இருந்தது எனவே இந்திய காப்புரிமை முறை 1999 இல் காப்புரிமை சட்டத்தில் தொடர்ச்சியான திருத்தங்களைச் சந்தித்தது அதைத்தொடர்ந்து 2002 ஆம் ஆண்டிலும் பின்னர் 2005 ஆம் ஆண்டிலும் இந்த மாற்றங்கள் தொடர்ந்தன இந்த மூன்று திருத்தங்களும் இந்திய சட்டத்தை டிரிப்ஸ் கட்டுப்பாடுகளுக்கு முழு மையாக இணக்கமாகக் கொண்டு வந்தன சட்டத்தைத் திருத்தி உடனேயே விதிகளும் திருத்தப்பட்டன விதிகள் என்பவை சட்டத்துக்குத் துணை அமைப்புகள் அவற்றை அதிகாரம் ஒப்படைப்பு செய்யப்பட்ட சட்டங்கள் என்று சொல்லலாம் விதிகளை உருவாக்குவதற்கு மத்திய அரசுக்கு அதிகாரம் உண்டு ஆனால் சட்டங்கள் சட்டங்களாக ஆவதற்கு பாராளுமன்றத்தின் இரண்டு அவைகளிலும் நிறைவேற்றப்பட வேண்டும் 2003 ஆம் ஆண்டில் கணிசமான மாற்றங்கள் இருந்தன அப்போது புதிய விதிகள் வடிவமைக்கப்பட்டன இந்த விதிகள் 2005 2006 2013 2014 மற்றும் சமீபத்தில் 2016 ல் திருத்தப்பட்டன 2005 இல் ஏற்படுத்தப்பட்ட காப்புரிமை சட்டத் திருத்தத்தின்படி இப்பொழுது தயாரிப்புகள் மற்றும் தயாரிப்பு செயல்முறை காப்புரிமைகள் தொழில்நுட்பத்தைப் பொருட்படுத்தாமல் வழங்கப்படுகின்றன முன்பு மருந்துகள் மற்றும் மருந்துப் பொருள் தயாரிப்புகளுக்குத் தயாரிப்புகள் காப்புரிமை வழங்கப்பட வேண்டியதில்லை என்ற வேறுபாடு கொடுக்கப்பட்டிருந்தது இப்பொழுது அது இல்லை எனவே இந்தியக் காப்புரிமைகள் சட்டத்தின்படி வழங்கப்படக் கூடிய இரண்டு விதமான காப்புரிமைகள் எவை என்றால் தயாரிப்புகளுக்கு மற்றும் தயாரிப்பு செயல் முறைகளுக்கு காப்புரிமை விவரக் குறிப்பில் விளக்கம் மற்றும் உரிமை கோரல்கள் உள்ளன எனவே உரிமை கோரல்கள் உடன் உள்ள விளக்கமான பகுதியை காப்புரிமை விவரக்குறிப்பு என்று நாம் அழைக்கிறோம் அல்லது குறிப்பிடுகிறோம் இந்த விளக்கப் பகுதியில் பல பகுதிகள் உள்ளன இது ஒரு தலைப்பைக் கொண்டுள்ளது மேலும் பின்னணி பொழிப்புரை விரிவான விளக்கம் விவரச் சுருக்கம் மற்றும் வரைபடங்கள் ஆகியவை இந்த விரிவான விளக்கத்தின் பகுதிகளாக உள்ளன எனவே விளக்கப் பகுதி பல்வேறு பகுதிகளைக் கொண்டுள்ளது என்று இது நமக்குச் சொல்கிறது தலைப்பு பின்னணி மற்றும் விவரச் சுருக்கம்ஆகியவற்றில் ஒரு சட்டரீதியான தேவை உள்ளது இவை விளக்கப் பகுதியின் அவசியமான பகுதிகள் என்று கருதப்படுகின்றன இவற்றைக் குறித்து நாம் இப்போது பார்ப்போம் காப்புரிமை யாருக்கு குறிப்பிட்டு எழுதப்படுகிறது காப்புரிமை பல்வேறு நபர்களுக்கு குறிப்பிட்டு எழுதப்படுகிறது நான் 2007 இல் எனது முதல் புத்தகத்தை எழுதிய போது இதைக் குறிப்பிட்டுள்ளேன் காப்புரிமை விவரக்குறிப்புகள் விசித்திரமான ஆவணங்கள் அவை வல்லுநர்கள் மற்றும் காப்புரிமை முகவர்கள் குழுவால் எழுதப்பட்டவை படைப்புத் திறன் கொண்ட மக்கள் மற்றும் கண்டுபிடிப்பாளர்கள் குழுவின் உரிமைகளை உள்ளடக்கியவை கலையில் திறமைகள் கொண்ட ஒரு கற்பனையான மக்கள் குழுவுக்குக் குறிப்பிட்டு உருவாக்கப்படுபவை தேவை என்றால்சட்டப்பூர்வமாக பயிற்சி அளிக்கப்பட்ட நபர்கள் பரிசோதகர்கள் மற்றும் நீதிபதிகள் குழுவால் விளக்கப்பட்டு கட்டமைக்கப்படக் கூடியவை இப்போது காப்புரிமை விவரக்குறிப்புகள் ஒரு தொகுப்பினருக்குக் குறிப்பாக உரையாற்றப் படவில்லை என்பதை நீங்கள் காணலாம் மேலும் இந்த குழுவில் நீங்கள் இன்னும் பலரைச் சேர்க்கலாம் காப்புரிமை பெற்ற தொடங்கல் நிறுவனங்களில் ஆர்வம் கொண்ட தேவதை முதலீட்டாளர்களைச் சேர்க்கலாம் அறிவுசார் சொத்தினை மதிப்பீடு செய்வதற்காக அதன் மேல் ஆர்வம் கொண்ட ஆலோசகர்களைச் சேர்க்கலாம் பணத்தைக் கடனாகத் தருவதற்கு முன்பு அல்லது ஒரு நிறுவனத்தில் முதலீடு செய்வதற்கு முன்பு அந்தக் குறிப்பிட்ட அறிவுசார் சொத்தினை அளவிட விரும்பும் நிதி நபர்களை நீங்கள் சேர்க்கலாம் எனவே காப்புரிமை விவரக் குறிப்பில் ஆர்வமுள்ள ஏராளமான நபர்கள் இருக்கக்கூடும் ஆனால் தொழில்நுட்ப ரீதியாக காப்புரிமை விபரக்குறிப்பு என்பது கலையில் திறமையான ஒரு நபருக்காக உரையாற்றப் படுகிறது ஆனாலும் இது ஒரு கற்பனையான கட்டமைப்பாகும் ஏனெனில் சில நேரங்களில் கலையில் திறமையான நபர் என்பது ஒரு மக்கள் குழுவைக் குறிக்கக் கூடும் அல்லது இது வெவ்வேறு பகுதிகளில் பணிபுரியும் நபர்களின் குழுவாக இருக்கலாம் அல்லது காப்புரிமை விபரக் குறிப்பை விளக்கும் நோக்கங்களுக்காக மட்டுமே ஒன்றாகக் கொண்டுவரப்படும் வெவ்வேறு திறன்களைக் கொண்ட நபர்களின் குழுவாகவும் இருக்கலாம் எனவே இது ஒரு கற்பனையான கட்டமைப்பாகும் கண்டுபிடிப்பானது மூன்று துறைகளின் தொழில்நுட்பத்தை இணைப்பதாக இருந்தால் நீங்கள் அந்த மூன்று துறைகளிலும் திறன்கள் உடைய நபர்களை ஒன்று கூட்டி உரையாற்ற வேண்டும் அதை நீங்கள் உண்மையில் செய்வதில்லை ஆனால் அப்படி ஒரு கண்ணோட்டத்தில் தான் காப்புரிமை கட்டமைக்கப்படுகிறது இப்போது உங்களிடம் இருப்பது அமெரிக்காவின் காப்புரிமை அலுவலகத்தில் தாக்கல் செய்யப்பட்ட காப்புரிமை ஆகும் நாம் இதை ஒரு உதாரணமாகப் பயன்படுத்துகிறோம் ஏனெனில் இவை பதிப்பிடப்பட்ட காப்புரிமை விண்ணப்பங்கள் இவற்றை நாம் எடுத்துக்காட்டாக எடுத்துக்கொள்கிறோம் ஏனென்றால் அமெரிக்காவின் காப்புரிமை அலுவலகத்தால் வெளியிடப்பட்ட காப்புரிமைகள் மிகவும் விளக்கமானவை மேலும் விபரக்குறிப்பு மற்றும் பல்வேறு பகுதிகளைப் புரிந்து கொள்வது எளிதானது இதனை அடுத்துஉங்களுக்கு ஒரு இந்திய விண்ணப்பமும் காண்பிக்கப்படும் அதையும் பார்க்கும்போது இரண்டும் பெரும்பாலும் ஒரே போல் இருப்பதை உங்களால் புரிந்து கொள்ள முடியும் ஆனால் அமெரிக்காவின் காப்புரிமை அலுவலகத்தில் காப்புரிமை விவரக் குறிப்பானது இன்னும் எளிதாகப் புரிந்து கொள்ளும் விதத்தில் அமைக்கப்பட்டுள்ளது மேலும் அனைத்து விபரங்களும் ஒரே இடத்தில் காணப்படுகின்றன இதில் யுனைட்டட் ஸ்டேட்ஸ் என்ற வார்த்தைகளை அடுத்து 1912 என்று இருப்பதைக் காணலாம் பின்னர் 54 76 ஆகிய எண்கள் உள்ளன அடைப்புக்குறிக்குள் 1043 என்ற எண் உள்ளது இவை உலகளாவிய குறியீடுகள் ஆகும் அவை காப்புரிமை வழங்கப்பட்ட அலுவலகத்தைப் பொருட்படுத்தாமல் காப்புரிமை அதிகாரிகளால் பயன்படுத்தப்படுகின்றன எனவே குறியீடு 76 என்பது கண்டுபிடிப்பாளர் பெயருக்கும் குறியீடு 22 என்பது காப்புரிமை தாக்கல் செய்யப்பட்ட தேதிக்கும் பின்னர் குறியீடு 57 என்பது சுருக்கத்தை குறிப்பதாகவும் இருக்கும் இந்தக் குறியீடுகளின் நன்மை என்னவென்றால் காப்புரிமை எந்த மொழியில் எழுதப்பட்டிருந்தாலும் புரிந்து கொள்ள முடியும் ஜப்பானிய காப்புரிமை ஜப்பானிய மொழியில் எழுதப்பட்டிருக்கும் சீனாவில் காப்புரிமை சீன மொழியில் எழுதப்பட்டிருக்கும் ஐரோப்பாவிலுள்ள காப்புரிமைகள் பிரெஞ்சு மொழியிலோ அல்லது ஆங்கில மொழியிலும் எழுதப்பட்டிருக்கலாம் எனவே காப்புரிமைகள் வெவ்வேறு மொழிகளில் எழுதப்பட்டு இருப்பதால்இந்த உலகளாவிய குறியீடுகள் இந்த ஆவணங்கள் ஒரு வெளிநாட்டு மொழியில் இருந்தாலும்குறைந்தபட்சம் அந்த ஆவணத்தில் என்ன இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள நமக்கு உதவுகின்றன எண்களைப் பொறுத்தவரை தற்போது ஒரு வேளை பதிப்பீடு தேதிக்கான குறியீட்டு எண் 43 என்று வைத்துக்கொள்வோம் அந்த குறியீட்டைப் பார்த்த உடன் உங்களுக்குப் புரிகிறது அது பதிப்பீட்டுத் தேதியை குறிக்கும் என்று எனவே உலகளாவிய குறியீடுகள் வெவ்வேறு காப்புரிமை அதிகாரிகளால் வெவ்வேறு விவரக்குறிப்புகளில் பயன்படுத்தப்படுகின்றன ஆனால் எண்கள் ஒரே மாதிரியாகவே இருக்கும் இப்போது இதுதான் நூலியல் விவரம் என்று அழைக்கப்படுகிறது காப்புரிமை பற்றிய விவரங்கள் என்ன என்பது பற்றிய விவரங்களை நூல் விபரம் உங்களுக்குத் தரும் கண்டுபிடிப்பாளர்களின் பெயர் விண்ணப்ப எண் அது தாக்கல் செய்யப்பட்ட தேதி வகைப்பாடு தலைப்பு அது தாக்கல் செய்யப்பட்ட காப்புரிமை அலுவலகம் நிர்வாக நோக்கங்களுக்காக என்று ஒரு பார்கோடு ஆகிய அனைத்தும் இருப்பதை நீங்கள் காண்பீர்கள் அமெரிக்க அலுவலகமும் ஒரு பார்கோடு கொடுத்துள்ளது விவரச் சுருக்கம் என்பது படிவம் 2ல் கையெழுத்துக்குப் பின் காணப்படுகிறது இந்திய படிவம் 2ல் இது கையெழுத்து மற்றும் தேதிக்குப் பின்பு காணப்படுகிறது ஆனால் இங்கு சற்று வேறு விதமாகக் கொடுக்கப்பட்டுள்ளது இந்த அமெரிக்கப் படிவத்தில் விவரச் சுருக்கம் முன்னேயே கொடுக்கப்பட்டுள்ளது விபரச் சுருக்கம் என்பது ஒரு சேர்க்கைப் பகுதியை விவரிக்கிறது மேலும் அதில் திருத்தம் செய்வதற்கான ஒரு அமைப்பும் உள்ளது அது பயனருக்கு ஒரு எழுது கோலையும் திருத்தும் அமைப்பையும் ஒரே கருவியில் கொடுக்கிறது மேலும் அது விவரச் சுருக்கம் என்பது என்ன என்பதை விவரிக்கிறது விதி 13 இல் விதி13அ மற்றும் ஆவின் படி விவரச் சுருக்கத்தின் செயல்பாடுகள் என்ன என்பதைக் கண்டோம் உலகெங்கிலும் இதைக் கொண்டு சுருக்கமாக அவர்கள் கண்டுபிடிப்பை விவரிக்கும் ஒரு செயல்பாட்டைச் செய்கிறார்கள் அது ஒரு சுருக்கமான பொழிப்புரையாகும் அது கண்டுபிடிப்பு எந்த தொழில்நுட்ப பகுதியைச் சேர்ந்தது என்பதை குறிக்கிறது மேலும் தொழில்நுட்பத்தில் செய்யப்பட்டுள்ள மேம்பாடு என்ன என்பதையும் கண்டுபிடிப்பின் முக்கிய பயன்பாடு என்ன என்பதையும் ஒருவேளை அது ஒரு வேதியியல் பொருளாக இருந்தால் அதன் வேதியல் சூத்திரத்தையும் கொண்டிருக்கும் இதுதான் விவரச் சுருக்கம் இப்போது நாம் காப்புரிமை விவரக் குறிப்பில் வேறு என்ன உள்ளடங்கியுள்ளன என்பதைப் பார்ப்போம் பெரும்பாலான இயந்திர சாதனங்களுக்கு வரைபடங்கள் இருப்பதைக் காண்பீர்கள் முதலில் ஒரு வரைபடம் உருவாகும் எண்ணிக்கை 1 என்று குறிப்பிட்டிருப்பது மேலும் ஒரு வரைபடம் எண்ணிக்கை 2 என்பது அதற்குப் பிற்பட்ட வரைபடம் அனைத்து வரைபடங்களும் குறுக்குக் குறிப்புகளைக் கொண்டிருக்கும் நாம் இப்போது காப்புரிமைக்கு வருகிறோம் எழுதப்பட்டிருக்கும் பகுதியில் தலைப்பு மற்றும் பேனாவும் திருத்தம் செய்யக் கூடிய குறிப்பான் இரண்டும் சேர்ந்த கருவி ஆகியவற்றை உங்களால் பார்க்க முடியும் இதை கூகுள் www compatents என்ற வலைத்தளத்தில் தேடலாம் இதுவே கூகிள் நிறுவனத்தால் வழங்கப்பட்டுள்ள தரவுத்தள தேடல் ஆகும் அல்லது நேரடியாக அமெரிக்கக் காப்புரிமை அலுவலக வலைத்தளத்திற்குச் சென்று இந்த எண்களைத் தேடலாம் அந்த எண்கள் உடனடியாக உங்களுக்குத் தேவையான ஆவணங்களைத் தூக்கியெறியும் எனவே மேலும் நீங்கள் வேறு ஏதேனும் காப்புரிமையைத் தேட விரும்பினால் நீங்கள்www compatents என்ற வலைத்தளத்திற்கு செல்லலாம் கண்டுபிடிப்பின் தலைப்பைக் கொண்டு தேடலாம் அல்லது உங்களிடம் உரிமைக் கோரல் இருந்தால் அதனைக் கொண்டு தேடலாம் அவர்களிடம் ஒரு மேம்பட்ட தேடல் அம்சம் உள்ளது எனவே அந்த வலைத்தளம் உங்களுக்குத் தேவைப்படும் ஆவணங்களை உங்களுக்கு வழங்கும் இப்போது அங்கு காப்புரிமைத் தலைப்பு மற்றும் திருத்தம் செய்வதற்கான அடையாள குறிப்பானுடன் கூடிய பேனா ஆகியவை இருக்கும் காப்புரிமை விவரக் குறிப்பில் முதல் பகுதி விளக்கப் பகுதியாகும் தற்போது நீங்கள் விபரக்குறிப்பை இரண்டு பகுதிகளாக வகைப்படுத்த வேண்டும் என்றால்விவரக்குறிப்பு இரண்டு பகுதிகளைக் கொண்டுள்ளது என்று கூறுவீர்கள் விளக்கப் பகுதி மற்றும் உரிமை கோரல் விளக்கமான பகுதியானது பல்வேறு துணைத் தலைப்புகளைக் கொண்டுள்ளது நாம் ஏற்கனவே பார்த்தது போல விவரக் குறிப்பில் ஆரம்பப்பகுதியில் தலைப்பு இருக்கும் அதன்பின்பு விபரச் சுருக்கம் அதற்குப்பின் விளக்கப் பகுதி அதன்பின் உரிமை கோரல்கள் அதன்பின்பு கையெழுத்து இதையெல்லாம் நாம் படிவம் 2ல் பார்த்தோம் இப்போது கண்டுபிடிப்பின் பின்னணி கண்டுபிடிப்புத் துறையில் இருந்து தொடங்கலாம் கண்டுபிடிப்புத் துறையானது கண்டுபிடிப்பு எந்த தொழில்நுட்பத் துறையைச் சேர்ந்தது என்பதை உங்களுக்கு தெரிவிக்கும் பின்னர் இது தொடர்புடைய கலையின் விளக்கம் என்று ஒரு தலைப்பைக் கொண்டிருக்கலாம் ஏனெனில் கண்டுபிடிப்புகள் ஒருபோதும் ஒன்றுமில்லா வெளியில் இருந்து உருவாக்கப்படுவதில்லை கண்டுபிடிப்புக்கு எப்போதுமே ஒரு முன் அறிவு அல்லது ஒரு முன் கலை அல்லது நெருங்கிய கலை உள்ளது அவை முந்தைய கலையின் விளக்கமாக இருக்கலாம் முந்தைய கலையின் விளக்கமானது பொதுவான அறிக்கைகள் ஆக இருக்கலாம் அல்லது முந்தைய காப்புரிமையக் குறிப்பிடுவது அல்லது காப்புரிமை எண்ணைக் குறிப்பது அல்லது ஒரு அறிவியல் கட்டுரை அல்லது ஆராய்ச்சி வெளியீடு போன்ற குறிப்பிட்ட அறிக்கைகளாக இருக்கலாம் எனவே தொடர்புடைய கலையின் விளக்கம் குறிப்பு மூலம் இருக்கலாம் அல்லது அது இங்கே விவரிக்கப்பட்டுள்ள பொதுவான வழியிலும் இருக்கலாம் எனவே ஒரு பின்னணி வழங்கப்பட்ட பின்பு கண்டுபிடிப்பைப் பற்றிய பொழிப்புரை காணப்படுகிறது ஆக ஏழாவது பத்தி வரை எது விவரிக்கப்பட்டது என்றால் அமெரிக்கக் காப்புரிமை எண் 635 943 ஆகவே இது ஒரு முந்தைய கண்டுபிடிப்பு குறித்த விளக்கமாகும் இன்னும் ஒரு காப்புரிமை எண்ணையும் விளக்கத்தையும் உங்களால் காண முடிகிறது இதுவும் ஏற்கனவே உள்ள முந்தைய கண்டுபிடிப்பாகும் எனவே முந்தைய கலையைப் பற்றிய குறிப்புகள் பரந்ததோர் விளக்கமாக இருக்கலாம் அல்லது ஏற்கனவே காப்புரிமை பெறப்பட்ட குறிப்பிட்ட முந்தைய கலைகள் குறித்த குறிப்பாகவும் இருக்கலாம் இப்போது 7 வது பத்தி இந்தக் கண்டுபிடிப்பு தோன்றுவதற்கு முன்பு இருந்தவை என்ன என்ற முந்தைய கலையுடன் முடிவடைகிறது இப்போது கண்டுபிடிப்பின் பொழிப்புரை தற்போதைய கண்டுபிடிப்பு ஒரு பேனாவுடன் தொடர்புடைய கண்டுபிடிப்பு என்று வைத்துக்கொள்வோம் தற்போது இது பல்வேறு பொருள்களை விவரிக்கும் தற்போதைய கண்டுபிடிப்பு பொருளை விவரிக்கும் ஏற்கனவே இருந்த முந்தைய கலையின் வசதியை வேண்டாம் என்று தள்ளுவதற்கான காரணத்தைக் குறிக்கும் இதிலிருந்து நாம் முந்தைய கலையில் சில குறைபாடுகள் இருந்ததைப் புரிந்து கொள்கிறோம் மேலும் தற்போதைய கண்டுபிடிப்பு அந்தக் குறைபாடுகளைக் களைந்துள்ளது என்று புரிந்து கொள்கிறோம் எனவே கண்டுபிடிப்பின் பொழிப்புரை குறிக்கோள்களையும் தீர்க்கப்பட்ட சிக்கலையும் அதாவது முந்தைய கலையிலிருந்த சிக்கலையும் அது எப்படி தீர்க்கப்பட்டது என்பதையும் கொண்டிருக்கும் பொழிப்புரையைத் தொடர்ந்து வரைபடங்களைக் குறித்த ஒரு சிறிய விளக்கம் இருக்கும் இப்போது நீங்கள் உருவம் 1 மற்றும் உருவம் 2 ஐப் பார்த்தீர்கள் உருவம் 2 இங்கு விளக்கப்படுகிறது இது வரைபடத்தின் விளக்கமாகும் இது முன்னோக்குப் பார்வை வரைபடம் ஒரு காப்புரிமையுடன் இணைந்து பல்வேறு விதமான வரைபடங்கள் இருக்கக்கூடும் இதில் முன்னோக்குப் பார்வை வரைபடம் குறுக்குவெட்டுக் காட்சி வரைதல் பகு திரைப் பார்வை வரைதல் ஊதிப் பெரிதாக்குதல் ஆகியவை சாத்தியமாகும் இங்கு முன்னோக்குப் பார்வை வரைபடம் காணப்படுகிறது பின்பு விரிவான விளக்கத்தில் கண்டுபிடிப்புக் கருவி எப்படி செய்யப்பட்டுள்ளது அதன் பல்வேறு பகுதிகள் என்ன அவை ஒன்றுடன் ஒன்று இணைந்து எப்படி இயங்குகின்றன என்று அனைத்தும் விளக்கப்பட்டிருக்கும் இப்போது விரிவான விளக்கத்தில் நீங்கள் இந்த எண்களைப் பார்க்கிறீர்கள் திருத்தும் குறியானது அடைப்பான்க்குள் இருக்கிறது குழாய் உடல் அடைப்பான் நாம் இப்போது வரை படத்திற்கு திரும்பச் என்றால் இந்த பகுதிகள் எல்லாம் வரைபடத்தில் 100 102 என்று குறிக்கப்பட்டுள்ளன வரைபடத்தில் அவை விரிவாக விளக்கப்பட்டு இருப்பதில்லை அது காப்புரிமைச் சட்டத்தின் படி வரைபடத்தில் விரிவான விளக்கங்களை அறிக்கைகளும் எழுதப்பட்டு இருக்கக்கூடாது ஒரு ஓட்ட வரைபடமாக இருந்தாலொழிய வரைபடத்தில் எண்கள் மட்டுமே குறிப்பிடப்பட்டிருக்க வேண்டும் ஒரு ஓட்ட வரைபடத்தில் மட்டுமே வரைபடத்தில் உங்களால் வார்த்தைகளை பயன்படுத்த முடியும் அப்படி இல்லை என்றால் வரைபடத்தில் எண்கள் மட்டுமே இருக்க வேண்டும் எனவே இந்த எண்கள் இங்கு இருப்பதால் உங்களக்கு வரைபடங்களின் விரிவான விளக்கம் கிடைக்கிறது வரைபடங்கள் உண்மையில் நாம் இப்போது பார்த்த அந்த எண்களை குறுக்குக் குறிப்புகளாகப் பயன்படுத்துகின்றன எனவே இவையெல்லாம் குறுக்குக் குறிப்புகள் பேனாவின் குழாய் உடல் எண் 102 என்றால் எங்கெல்லாம் குழாய் உடல் என்ற வார்த்தை சொல்லப்பட வேண்டியுள்ளதோ அங்கெல்லாம் நீங்கள் அந்த எண்ணைச் சொல்கிறீர்கள் மை கெட்டி எண் 104 பேனாமுனை 114 இப்படியே மற்றும் பல எனவே இந்த எண்களைப் பார்க்கும்போது நீங்கள் வரைபடத்தை மீண்டும் பார்க்க முடியும் மற்றும் குறிக்கப்பட்ட வரைபடத்தில் எந்தப் பகுதி இங்கே விவரிக்கப்பட்டுள்ளது என்பதைப் புரிந்து கொள்ளலாம் என்பது உங்களுக்கு தெரியும் ஆக குழாய் உடல் 102 ஆகும் மேலும் பலவற்றையும் நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் இப்போது படத்தின் இந்த விளக்கம் ஒரு இயந்திரக் கண்டுபிடிப்பு என்பதால் வேறு எந்த விளக்கமும் தேவையில்லை ஏனெனில் வரைபடத்தின் விளக்கமே அதை விவரிக்கிறது அதேசமயம் ஒரு வேதியியல் பொருளின் தயாரிப்பு என்றால் நீங்கள் எடுத்துக்காட்டுகளைப் பார்ப்பீர்கள் எடுத்துக்காட்டு 1 2 இப்படி எப்படி அந்த பொருள் தயாரிக்கப்படுகிறது வெவ்வேறு முறைகள் மூலம் எப்படி அதைத் தயாரிக்கலாம் ஒரு குறிப்பிட்ட தயாரிப்பு முறையில் குறைபாடு இருந்தால் அதைப் பற்றிய விளக்கம் ஆகியவை உள்ளன எனவே எடுத்துக்காட்டுகள் உதாரணங்கள் காணப்படுகின்றன பொதுவாக ஒரு பொருளைத் தயாரிக்கும் போது அதற்கென்று ஒரு தயாரிப்பு முறை உள்ளது ஆனால் இங்கு பேனாவைப் பொருத்தவரை இது ஒரு இயந்திரக் கண்டுபிடிப்பு என்பதால் விளக்கப் பகுதி அதை விரிவாக விளக்குகிறது இறுதியாக உரிமைக் கோரலுக்கு வருகிறோம் அமெரிக்கக் காப்புரிமையானது உரிமைகோரல் என்பது எந்த உரிமை கோரப் படுகிறதோ அதைப் பற்றிய அறிக்கையுடன் ஆரம்பிக்கிறது இந்தியாவில் நான் உரிமை கோருகிறேன் அல்லது நாங்கள் உரிமை கோருகிறோம் என்ற வாக்கியத்துடன் திருத்தக் குறிப்பான் கொண்ட ஒரு சேர்க்கை பேனா காணப்படுகிறது இதில் ஒரு நிறுத்தற்குறி காணப்படுகிறது இது அந்த வாக்கியத்தைப் பல்வேறு பகுதிகளாகப் பிரிப்பதற்கு உதவுகிறது உங்களால் காண முடிகிறது வாக்கியத்தில் நிறைய உட்கூறுகள் உள்ளன ஒவ்வொன்றும் ஒரு அரைப் புள்ளியுடன் முடிவடைகிறது பின்பு இறுதியாக வாக்கியம் ஒரு முழுப்புள்ளியுடன் முடிவடைகிறது எனவே மரபுப்படி எவ்வளவு சிக்கலானதாக இருந்தாலும் கண்டுபிடிப்பு குறித்த உரிமைக் கோரல்கள் ஒரு வாக்கியத்தில் எழுதப்படுகின்றன இது ஒரு மரபு இது உலகம் முழுவதும் பின்பற்றப்படுகிறது எனவே மரபுப்படி உரிமைக் கோரல்கள் ஒரு வாக்கியத்தில் எழுதப்படுகின்றன சில நேரங்களில் கண்டுபிடிப்பில் ஒன்றுக்கு மேற்பட்ட பகுதிகள் இருந்து அந்தப் பகுதிகள் ஒன்றோடு ஒன்று ஒரு குறிப்பிட்ட விதத்தில் தொடர்புபட்டு இயங்கினால் மக்களுக்கு அதைப் புரிந்து கொள்வது கடினமாக இருக்கும் அதனால்தான் ஒரு வாக்கியத்தில் நிறைய உட்கூறுகள் இருக்கின்றன என்பதைக் காண்பிப்பதற்கு நிறுத்தற்குறிகள் மற்றும் அரைப்புள்ளிகள் பயன்படுத்தப்படுகின்றன நாம் இப்போது ஒரு அமெரிக்க விண்ணப்பத்தைப் பார்த்தோம் அதன் கட்டமைப்பைப் பார்த்தோம் தற்போது ஒரு இந்திய விண்ணப்பத்தைக் காண்போம் ஆகவே படிவம் 2 என்பது இப்படித்தான் இருக்கும் இது ஒரு குறிப்பிட்ட தேதியில் திருத்தப்பட்ட விண்ணப்பம் படிவத்தில் தற்காலிக மற்றும் முழுமையான என்ற இரு வாய்ப்புகள் உள்ளன எதை பயன்படுத்துகிறீர்களோ அதை வைத்துக்கொண்டு மற்றொன்றை நீங்கள் அடித்து விடுகிறீர்கள் இதில் ஒரு தலைப்பு உள்ளது தலைப்பு திருத்தப்பட்டுள்ளது அது அடிக்கப்பட்டுத் திரும்பவும் எழுதப்பட்டிருப்பதை உங்களால் காணமுடிகிறது மேலும் விண்ணப்பதாரரின் பெயரும் உள்ளது நாம் இந்தப் படிவத்தை ஒரு உதாரணமாக ஏன் எடுத்துக் கொள்கிறோம் என்றால் இந்தக் காப்புரிமை பஜாஜ் மற்றும் டிவிஎஸ் கம்பெனிகளுக்கு இடையே ஒரு சர்ச்சையில் சென்று முடிந்தது இந்த சர்ச்சை இன்னும் சென்னை உயர் நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ளது எனவே இது விளக்கத்துடன் துவங்குகிறது அமெரிக்கக் காப்புரிமை விண்ணப்பத்தில் காணப்பட்ட தலைப்புகள் இங்கு இல்லை இந்தக் கண்டுபிடிப்பு எதனுடன் தொடர்புடையது என்ற குறிப்புடன் துவங்குகிறது ஆனால் நாம் அந்தக் கண்டுபிடிப்பின் தொழில்நுட்பத் துறையைப் புரிந்து கொள்கிறோம் துணைத் தலைப்புகள் எதுவும் கொடுக்க படாவிட்டாலும் நாம் எந்த வரிசையில் விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன என்பதைப் புரிந்து கொள்கிறோம் எனவே இது தொடங்குகிறது கண்டுபிடிப்பை விவரிக்கிறது கண்டுபிடிப்பு எப்படிச் செயல்படுகிறது என்று சொல்கிறது ஒரு அமெரிக்க காப்புரிமைக்கு ஒரு குறுக்குக் குறிப்பு காணப்படுகிறது அதன் எண் 4534322 என்று இருக்கிறது மேலும் சில காட்சிகள் உள்ளன காட்சி 1 வரைபடங்களின் சுருக்கமான விளக்கத்தைத் தருகிறது காட்சி 2 வரைபடங்களின் விரிவான விளக்கத்தைத் தருகிறது அடைப்புக்குறிக்குள் இருப்பவை வரைபடத்தில் உள்ள பகுதிகளைக் குறிக்கும் எண்கள் இங்கு வரைபடங்கள் காணப்படவில்லை வரைபடங்கள் ஒரு தனி ஆவணத்தில் உள்ளன எனவே தீப்பொறி செருகுகளாக இருக்கும் பாகங்கள் எண் 21 மற்றும் 22 ஸ்லீவ் எண் 23 இப்போது உங்களால் ஒரு படத்தைக் காண முடியும் குறிப்பிட்ட துணைத் தலைப்புகளுடன் கூடிய அமெரிக்க விண்ணப்பம் இதில் உள்ளது இந்திய விண்ணப்பத்தில் துணைத் தலைப்புகள் இல்லை இருந்தாலும் இரண்டும் ஒரே திட்டத்தையே பின்பற்றுகின்றன எனவே காட்சி 1 ஐப் பார்க்கவும் இது படங்களின் விரிவான விளக்கத்தைக் கொண்டுள்ளது அதுவும் ஒத்த முறையிலேயே செய்யப்பட்டுள்ளது இது ஒரு பொதுமக்களுக்கான ஆவணம் உங்களுக்கு இதை வாசிப்பதில் ஆர்வம் இருந்தால் நீங்கள் காப்புரிமை அலுவலக வலைதளத்திற்குச் சென்று அதனைப் பதிவிறக்கம் செய்ய முடியும் பின்னர் உங்களிடம் சில முடிவுகள் உள்ளன அவை அட்டவணைப்படுத்தப்பட்ட சோதனை முடிவுகள் இறுதியாக உரிமைக் கோரல்கள் உள்ளன நாம் உரிமை கோருகிறோம் இதுவே இந்திய செயல்முறையாகும் இந்தியாவில் உரிமைக் கோரலுக்கு உள்ளேயும் பாகங்களின் எண்களை நீங்கள் குறிப்பிட வேண்டும் எனவே தீப்பொறி செருகிகளின் எண்ணைக் குறிப்பிட வேண்டும் எனவே இதுதான் உரிமைக்கோரல் ஒன்று உரிமைக்கோரல் 2 என்பது ஒரு சார்பு உரிமைக்கோரல் ஆகும் இது உரிமைக் கோரல் 1 ஐ மீண்டும் குறிக்கிறது உரிமைக் கோரல் 3 மற்றும் உரிமைக் கோரல் 4 இரண்டும் சார்பு உரிமைக் கோரல்களே உரிமைக் கோரல் 5 மீண்டும் சார்ந்துள்ளது ஏனென்றால் அது கோரும் மேம்பட்ட உள் எரிப்பு இயந்திரம் முன்னே உள்ள கோரல்களிலும் உள்ளது எனவே ஒன்றிலிருந்து ஐந்து வரை அனைத்தும் சார்ந்தவையே உரிமைக்கோரல் 6 ஒரு தனிப்பட்ட கோரல் உரிமைக்கோரல் 7 ஒரு ஆம்னிபஸ் உரிமைக் கோரல் என்று அழைக்கப்படுகிறது ஆம்னிபஸ் உரிமைக் கோரல்கள் ஒரு முட்டுத் தூண் போல முன்பு செயல்பட்டன அவை முன்பு வழங்கப்பட்டு வந்தன இப்போது அவை வழங்கப்படுவதில்லை காப்புரிமை அலுவலகக் கையேடு தெளிவாகக் குறிப்பிடுகிறது ஆம்னிபஸ் உரிமைக் கோரல்கள் இனிமேல் வழங்கப்படமாட்டாது என்று ஏற்கனவே கணிசமாக விளக்கி வரைபடங்களுடன் விவரித்ததை மேலும் வரைபடங்களும் சேர்த்துக் குறிப்பதுதான் ஆம்னி பஸ் கோரல் இது ஏற்கனவே விவரக் குறிப்பில் சொல்லப்பட்டதையே திரும்ப அழுத்திச் சொல்கிறது எனவே முகவரின் கையொப்பம் காணப்படுகிறது கண்டுபிடிப்பாளர் தனது பெயரிலேயே விண்ணப்பத்தைத் தாக்கல் செய்தால் அங்கு அவரது பெயர் இருக்கும் எனவே படிவம் 2ல் குறிப்பிட்டபடி கையெழுத்து மற்றும் தேதி இருக்கும் கையெழுத்து மற்றும் தேதியுடன் விண்ணப்பம் நிறைவுபெறும்